இந்த 40 வது ஆன்டெனா பற்றிய NPTEL உரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த உரையில் நாம் ஆன்டெனா அளவீடுகள் பற்றிப் பார்ப்போம் கடந்த 39 உரைகளில் நாம் ஆன்டெனா பற்றிய பல்வேறு பகுப்பாய்வுகளையும் பல்வேறு எண்ணியல் உத்திகளையும் சில ஆன்டெனா சின்தசிஸ் உத்திகளையும் கண்டோம் பொதுவாக ஆன்டெனாக்களின் சிக்கலான வடிவமைப்பின் காரணமாகவும் எக்சைடேசன் முறைகள் காரணமாகவும் சிலவற்றினை நன்றாக பகுப்பாய்வு செய்ய முடியவில்லை தினந்தோறும் பல்வேறுபட்ட ஆன்டெனாக்கள் நடைமுறைக்கு வருவதால் நவீன எலெக்ட்ரோ மேக்னடிக் பகுப்பாய்வு கருவிகள் CST மைக்ரோவேவ் ஸ்டூடியோ மொமென்ட் வழிமுறை பைனைட் எலேமென்ட் அல்லது FDTD அல்லது FTD போன்றவை கண்டறியப்பட்டன ஆனாலும் மெட்டாமெட்டீரியல் லென்ஸ் லான UWB ஆன்டெனாக்கள் போன்றவற்றை இன்னும் நம்மால் எலெக்ட்ரோ மேக்னடிக் கருவிகள் கொண்டு பகுப்பாய்வு செய்ய முடியவில்லை இது புதிய கண்டுபிடிப்புகளை உண்டாக்கத் தூண்டியது நம்மைப் போன்ற பொறியாளர்கள் ஆன்டெனாக்களின் பல்வேறு முக்கிய காரணிகளையும் அதன் ரேடியேசன் காரணிகளையும் அளவீடு செய்வதற்கு தெரிந்திருக்க வேண்டும் இதன் தேவை இருப்பதால் நாமே கருவிகளைக் கண்டுபிடித்து ஆன்டெனாக்களைப் பகுப்பாய்வு செய்து அளவீடு செய்யலாம் எனவே ஆன்டெனா காரணிகளை அளவிடுவது முக்கியமானதாகும் ஆனால் இந்த மைக்ரோவேவ் ஆன்டெனாக்களை அளவீடு செய்வது சில எதிர்மறை விஷயங்களையும் கொண்டுள்ளது இவ்வாறாக அளவீடு செய்ய நாம் ஆன்டெனாவை 2D ஸ்கொயர் வகுத்தல் லேம்டா தூரத்தில் இட வேண்டும் இப்போது அளவீடுகள் இன்றி நான் நியர் பீல்ட் ஆன்டெனா எடுத்துள்ளேனா அது சரியான பேட்டர்ன் கொடுக்கிறதா நான் உண்மையில் ஃபார் பீல்ட்டில் சரியான ஆன்டெனாவைக் கொண்டுள்ளேனா அதன் அளவு மற்றும் அதிர்வெண்கள் போன்றவற்றை அறிய முடியாது சில சமயங்களில் ஆன்டெனாக்களை அதன் இயங்குகின்ற சூழலில் இருந்து அளவீடு செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்வது நடைமுறை சாத்தியமற்றது ஒருவேளை நாம் கப்பலின் ஆன்டெனாவை அளவிட எண்ணி அந்த ஆன்டெனாவை கப்பலில் இருந்து எடுத்து வந்து அளவிட்டால் அதன் ரேடியேசன் பண்புகள் மியுச்சுவல் கப்ளிங் மற்றும் ப்ராக்ஸிமிட்டி போன்றவை மாறுபடுகின்றன நம்மால் கப்பலைக் கொண்டுவர இயலாது இது போன்ற சில சவால்கள் உள்ளன மேலும் வெளி உலகில் சுத்தமான சூழ்நிலையைப் பெற முடியாது ஏனெனில் மொபைல் அலைபேசிகள் மற்றும் பல தொலைதொடர்பு கருவிகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன எனவே எப்போதும் குறுக்கீடுகள் வெளி உலகில் உள்ளன எனவே உள்ளுக்குள் இருந்து செய்வதே சிறப்பு ஆனாலும் உள்ளே ஃபார் பீல்ட்கள் மைக்ரோவேவ் அளவீட்டு சோதனைகள் போன்றவற்றிக்குத் தேவையான இடம் இல்லை மேலும் இதற்கான உபகரணங்கள் விலை உயர்ந்தவை இவை எல்லாம் பிரச்சனைகள் ஆனால் இவை சில புதிய சிறந்த உத்திகளைக் கண்டுபிடிக்கச் செய்துள்ளன அவற்றில் ஒன்று நியர் பீல்ட் ஆன்டெனா அளவீடு இதனை நாம் சிக்னல் ப்ராஷசிங் கொண்டு செய்யலாம் அதிலிருந்து ஃபார் பீல்ட்களுக்குக் கண்டுபிடிக்கலாம் ஃபார் பீல்ட்களின் ரெப்லேக்டர்களுக்கு மற்றும் பிளேன் வேவ் உருவாக்குவதற்கு நம்மிடம் மிகப்பெரிய இடம் இல்லை நாம் பிளேன் வேவ் ஆன்டெனாவிலிருந்து வருவதாக எடுத்துக் கொள்கிறோம் மேலும் பிளேன் வேவ் உருவாக்குவதற்கு மிகப் பெரிய தூரம் வேண்டும் நாம் பேரபோலா ரெப்லேக்டரையும் உபயோகிக்கலாம் இது மிக நல்ல தரமான மற்றும் குறைந்த தூரத்தில் பிளேன் வேவ் கொடுக்கக்கூடியது இது போன்று குறுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைகள் செய்யப்பட்டன சிலர் உள்ளும் புறமும் எதிரொலிகள் இல்லாத அனக்காய் சேம்பர் மூலமும் தீர்வு கண்டறிந்தனர் எனவே ஆன்டெனாக்களின் ரேஞ்சை அளவிடும் விஷயங்களை முதலில் காணலாம் ஆன்டெனாக்களின் ரேஞ்சை நாம் அளவிட இருக்கிறோம் இருவகையான ரேஞ்ச்கள் உள்ளன ஒன்று ரெப்லேக்சன் ரேஞ்ச் மற்றொன்று வெற்றிட ரேஞ்ச் ஆகும் இங்கு நாம் காண்பது ரெப்லேக்சன் ரேஞ்ச் இங்கு ஆன்டெனா இருக்கிறது பொதுவாக லாக் பீரியாடிக் ஆன்டெனாக்கள் நல்லதாகும் இந்த உயரத்தில் நம்மிடம் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ரிசீவிங் ஆன்டெனா உள்ளது இங்கு நேரடியான மற்றும் பிரதிபலிப்பு கதிர்கள் ஒரே சமயத்தில் உள்ளன இதில் கன்ஸ்ட்ரக்டிவ் குறுக்கீடு உள்ளது இதைக் கொண்டு பேட்டர்னை அளவீடு செய்யலாம் சரியான வடிவமைப்பினால் சோதனைக்கான ஆன்டெனாவில் கன்ஸ்ட்ரக்டிவ் குறுக்கீட்டை உருவாக்கலாம் அது அமைதியான மண்டலம் எனப்படுகிறது இங்கே தளத்தில் இருந்து வெளிப்பட்ட அல்லது ரேப்லேக்ட் ஆனவற்றால் இவை பெறப்படுகின்றன மற்றொரு வகையான ரேஞ்ச் வெற்றிட ரேஞ்ச் இந்த வெற்றிடத்தில் பிளேன் வேவ்கள் வருவதாக எடுத்துக் கொள்வோம் இங்கு சோர்ஸ் மற்றும் சோதனை ஆன்டெனாக்களுக்கு இடையே எவ்வித தடைகளும் இல்லை மேலும் இந்த தளங்களும் மென்மையாக எதையும் பிரதிபலிப்பு செய்யாமல் இருக்க வேண்டும் இங்கு சோர்ஸ் ஆன்டெனா ட்ரான்ஸ்மிஷன் செய்கிறது சோதனை ஆன்டெனா அதனைப் பெறுகிறது ஆனால் இன்று உயர்ந்த கட்டிடங்கள் போன்றவற்றால் இது மிகவும் கடினம் முன்பு ஆன்டெனா ரேஞ்ச் கண்டுபிடிக்க பல்வேறு இடங்கள் உபயோகப்படுத்தப்பட்டன ஆனால் இன்று அவையெல்லாம் இல்லை இன்றைய நாட்களில் சாய்வு ரேஞ்ச் உருவாக்குகின்றனர் இந்த சாய்வு ரேஞ்சில் சோதனை ஆன்டெனாவானது கோபுரத்தின் மீதும் சோர்ஸ் ஆன்டெனா தரைத் தளத்தின் மீதும் சரியாக வடிவமைக்கப்பட்டு வைக்கப்படுள்ளன இதில் நிறைய பிரதிபலிப்புகளை நீக்கிவிட முடியும் இதற்கு குறைவான இடமே போதுமானது மேலும் இதற்கு பெரிய கோபுரம் வேண்டியது இல்லை அதாவது நம்மிடம் காம்பேக்ட் ரேஞ்ச் உள்ளது காம்பேக்ட் ரேஞ்சில் சோதனை ஆன்டெனா என்பது ஆப்செட் ரெப்லேக்டரின் பீட் ஆக ரேஞ்ச் ரெப்லேக்டருக்கு இடப்படுகிறது இது அதிக தரமான துல்லியமான ஒன்றாகும் நாம் பெராபோலயிட் பற்றி விவாதிக்கும் போது RMS பிழை பற்றிப் பார்த்தோம் இது மிகவும் சிறியது எனவே ரேப்லேக்சனுக்குப் பிறகு இவை பிளேன் வேவ் ஆகின்றன இங்கு நாம் சோதனை ஆன்டெனாவை வைத்து மற்றவற்றை செய்யலாம் இது பீட் ஆன்டெனா மேலும் இது குறைந்த இடத்தில் பிளேன் வேவ் ஐ ட்ரான்ஸ்மிஷன் செய்கிறது இங்கு சோதனை ஆன்டெனா இதனைக் கொண்டு ட்ரான்ஸ்மிஷன் செய்கிறது ஆனால் இது சற்று விலை உயர்ந்தது நவீன உலகின் விமானத் தயாரிப்பு தொழிற்சாலை ஏவுகணை தொழிற்சாலை போன்றவற்றில் இத்தகைய ரேஞ்ச் உடையவை பயன்படுகின்றன மேலும் நம்மிடம் அனக்காய் சேம்பர்கள் உள்ளன அனக்காய் சேம்பர்கள் என்றால் அப்சார்பர்கள் முழுவதற்கும் இடப்படுகின்றன இங்கு சோர்ஸ் உள்ளது உள்ளே சுவர்களில் இருந்து ரேப்லேக்சன்ஸ் உள்ளன ஆகவே அனைத்து ரேப்லேக்சன்களும் நேர்மறையான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அனக்காய் சேம்பர்கள் சில சமயங்களில் செமி அனக்காய் சேம்பர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன உண்மையில் தரைத்தள ரேப்லேக்சன்கள் இல்லையெனில் அது செமி அனக்காய் சேம்பர்கள் எனப்படுகின்றன அதே சமயத்தில் தரைத்தள ரேப்லேக்சன்கள் இருந்தால் அது முழு அனக்காய் சேம்பர் ஆகும் இது ரேக்டாங்குலர் வடிவத்தைக் கொடுக்கிறது இது உருவாக்கப்பட்ட அமைதியான மண்டலம் ஆகும் இங்கு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் குறுக்கீடு உள்ளது ஆகவே இந்த அமைதியான மண்டலம் 3 மீட்டருக்கு 3 மீட்டர் அல்லது 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஆக உள்ளது இப்போது இந்த அப்சார்பர்களானது RF அப்சார்பர்கள் - இவை சற்று விலை உயர்ந்தவை இவற்றின் அளவும் முக்கியம் இதன் கோட்பாடானது அவை எடையை உறிஞ்சிக் கொள்ளும் மேலும் அவை பிரதிபலிப்பதில்லை வெளியில் உலோகத்தாலான அடைப்பு உள்ளது எனவே வெளியிலிருந்து எந்த குறுக்கீடும் இல்லை இங்கு பொதுவாக வைட்பேண்ட் சோர்ஸ் TEM ஹார்ன் பயன்படுத்தப்படுகிறது இது UWB பயன்பாடுகளுக்கானது எனவே பல சிறியவற்றைக் கொண்டு செய்யப்பட்டது அனக்காய் சேம்பர் ஆகும் இங்கு டேப்பர்டு அனக்காய் சேம்பர் காட்டப்பட்டுள்ளது இங்கே பக்கவாட்டு பிரதிபலிப்புகள் வருவதில்லை ஏனெனில் இங்கு டேப்பர் உள்ளது எனவே இது குறைந்த இடத்தைத் திறமையாகப் பயன்படுத்துகிறது இப்போது இவை சில அப்சார்பர்கள் இது மற்றொரு வகை GTEM செல் இது குறைந்த இடத்தில் அமைந்துள்ளது நாம் பிளேன் வேவ் உருவாக்க வேண்டுமென்றால் GTEM செல் வேண்டும் அல்லது TEM வேவ் க்கு குறைந்த இடத்தில் அமைதியான மண்டலம் வேண்டும் இவையெல்லாம் சோதனைக்காக ஆய்வகத்திற்குள் உபயோகிக்கப்படுகின்றன இல்லாவிட்டால் அனக்காய் சேம்பரை ஒரு தனிக் கட்டிடத்தில் அல்லது தனி அறையில் வைக்கலாம் இது UC ஆய்வக மேஜை இங்கு GTEM செல் ஐ எடுத்துக் கொள்ளலாம் இது உலோகத்தைக் கொண்டது இதன் வடிவமைப்பு ட்ரான்ஸ்மிஷன் லைன் அடிப்படையில் ஆனது ஆனால் GHz மைக்ரோவேவ் விஷயங்களை இங்கே சோதனை செய்யலாம் உள்ளே சில அப்சார்பர்கள் இடப்பட்டுள்ளன இவை அதிக அதிர்வெண் கொண்ட அல்லது நான் ப்ளானார் வேவ்ஸ் வந்தாலும் இவற்றினால் உறிஞ்சிக் கொள்கின்றன இப்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு காரை நாம் சோதனை செய்வோம் இது ஒரு இந்திய ஆய்வகம் இங்கு காரினை முழுமையாகக் கொள்ள முடியும் இவற்றை சுற்ற முடியும் மேலும் பல நவீன அனக்காய் சேம்பரில் நமக்கு சுற்றுதல் தேவை இல்லை இங்குள்ள சென்சார்கள் இதனை உணர்கின்றன இந்த சென்சார்கள் பிரதிபலிப்பினை செய்வதில்லை இவை உணர மட்டுமே செய்கின்றன இங்கு ஏவுகணையின் மூக்கு வடிவ கூம்பு உள்ளது அல்லது ஏதேனும் விமானத்தை நாம் சோதனை செய்யலாம் இங்கு ரோட்டார் இதனை சுற்றுகிறது இது பலவற்றின் உதாரணம் ஆகும் எந்தவித ஆன்டெனா ரேஞ்சுக்கும் முதலில் நாம் பேட்டர்ன் அளவீடு செய்ய விரும்புவோம் இதற்கு ஸ்பெரிக்கல் கோ ஆர்டினேட் வடிவியல் வேண்டும் எனப் பார்த்தோம் இது அடிப்படையில் 3D பேட்டர்ன் ஆகும் பொதுவாக நாம் பிளேன் பேட்டர்னில் ஆர்வம் செலுத்துகிறோம் எனவே phi என்பதை எடுத்துக் கொள்வோம் இது எலிவேஷன் பேட்டர்னுக்கு உதாரணம் ஆகும் இங்கு பல்வேறுபட்ட தீட்டாவின் மதிப்புகளுக்கு நாம் இந்த பேட்டர்னைப் பெறலாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட பிளேனுக்கு நாம் தீட்டாவின் மதிப்பினை சரி செய்தால் நமக்குக் கிடைக்கும் ப்ளேன் என்பது அசிமுத் ப்ளேன் ஈக்குவேட்டார் ஆகும்

இந்த தீட்டா பற்றி ஏற்கனவே விவாதித்துள்ளோம் ஆன்டெனா ரேஞ்ச் அளவிடும் அமைப்புக்கான கருவி இங்கே இருக்கிறது இந்த சோதனை ஆன்டெனாவில் இது டெஸ்ட் பொசிசனர் இதன் வேலையானது தீட்டா phi என்பதற்கு ஏற்ப சுற்றுவதே இதற்கு முந்தைய வடிவியலில் R மாறிலி இப்போது மாறிகள் தீட்டா மற்றும் phi ஆகவே இதனை மாற்றுவதற்கு டெஸ்ட் பொசிசனர் தேவையாக உள்ளது சர்வோ வழிமுறைப்படி பொசிசனர் கட்டுப்படுத்தப்படுகிறது பொசிசனர்கள் தீட்டா அல்லது phi ப்ளேனில் நகருமாறு அமைக்கப்பட்டுள்ளது இது சோதனை ஆன்டெனா இதன் நிலை கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே டெஸ்ட் இண்டிகேட்டர் என்பதில் பெறப்படும் பேட்டர்ன் தானியங்கு முறையில் பதிவு செய்யப்படுகின்றன இந்த பகுதியில் சோர்ஸ் ஆன்டெனா உள்ளது இதுவே இந்தக் கருவியை பற்றிய விஷயங்களாகும் இப்போது இங்கு காட்டப்படுவது எலிவேஷன் பொசிசனர் மீதான அசிமுத் இது தீட்டா மற்றும் phi சுற்றச்சில் சுழலக் கூடியது இவை எலிவேஷன் பொசிசனர் மீதான அசிமுத் அல்லது அசிமுத் மீதான பொசிசனர் எனப்படுகின்றது ஏனெனில் முதலில் அசிமுத் ஐ நகர்த்த வேண்டும் பின்னர் இது எலிவேஷனுக்குச் செல்கிறது இங்கு நாம் காண்பது கியர்கள் இது இவ்வாறு பொசிசனரை நகர்த்துகிறது இவை இப்போது நடைமுறையில் உள்ளன கல்வி நிறுவனங்களில் குறைந்த பொருளாதார நிலைக்கு நாமே இதனைக் கட்டமைக்கலாம் இப்போது பேட்டர்ன் என்பதைத் தவிர்த்து பகுப்பாய்வு உத்திகளில் நமது ஆர்வங்களாக ரேடியேசன் பேட்டர்னைக் கூறலாம் நாம் 3D பீம் விட்த் ஐக் கண்டறிய முயல்வோம் மற்றொரு முக்கியமான விஷயம் கெயின் கண்டுபிடித்தல் இது தீட்டா மற்றும் phi ஐப் பொறுத்தது ஆனால் பொதுவாக அதிகபட்ச ரேடியேஷனை நாம் கெயின் எனலாம் கெயின் அளவீட்டுக்கு இதுவே கட்டமைப்பு மேலும் நம்மிடம் பல்வேறு கெயின் அளவீடு வழிமுறைகள் உள்ளன இப்போது ரேஞ்ச்சின் தூரம் என்ன நாம் பிரிஸ் ட்ரான்ஸ்மிஷன் சமன்பாட்டினைக் கண்டோம் இரண்டு வகையான கெயின் அளவீடுகள் உள்ளன முதலாவது அப்சொலுயுட் கெயின் அளவீடு மற்றொன்று ட்ரான்ஸ்பர் கெயின் அளவீடு ஆகும் இவற்றை ஒவ்வொன்றாகக் காண்போம் ஏனெனில் கெயின் அளவீடு என்பது முக்கியமானது மற்றும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் முதலில் அப்சொலுயுட் கெயின் பற்றிப் பார்க்கலாம் இப்போது ஆன்டெனாவின் கெயின் அளவீட்டைத் தெரிந்து கொள்ளவதற்கு பின்வருமாறு செய்யலாம் இரண்டு ஒரே மாதிரியான ஆன்டெனாக்கள் நம்மிடம் இருப்பதாகக் கொண்டால் இதன் போலரைசெஷன் ஒத்துப் போவதாகக் எடுத்துக் கொள்வோம் மேலும் அதிகபட்ச டைரக்சனல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ரேடியேசனும் ஒரே சீராக உள்ளன மேலும் இப்போது பிரிஸ் ட்ரான்ஸ்மிஷன் சமன்பாட்டிலிருந்து Pr பெறப்பட்ட பவர் வகுத்தல் ட்ரான்ஸ்மிஷன் செய்த பவர் எனவாகும் இது 4 பை R ஸ்கொயர் Got Gor ஆகும் எனவே இங்கு அதிகபட்ச கெயின் எங்குள்ளது இவை எல்லாம் ஒரே சீராக அமைந்துள்ளன இது ட்ரான்ஸ்மிஷன் செய்யும் ஆன்டெனாவின் கெயின் மற்றும் இது பெறுகின்ற ஆன்டெனாவின் கெயின் ஆகும் இப்போது இந்த சமன்பாட்டினை கெயின் போன்றவற்றிற்காக நாம் dB க்கு மாற்றினால் Got dB கூட்டல் Gor dB என்பது 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Pr வகுத்தல் Pt ஆகும் இப்போது இரண்டும் ஒரே மாதிரியான ஆன்டெனாக்கள் எனில் Got மற்றும் Gor என்பவை சமம் ஆகும் அப்போது இது Got dB என்பது Gor dB என்பதற்குச் சமம் மேலும் ½ 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Pr வகுத்தல் Pt என ஆகிறது இந்த வழிமுறையில் நாம் எளிதாக கெயின் என்பதை அளவிடலாம் இதற்கு R லேம்டா இரண்டுக்கும் இடையேயான தூரம் அதாவது அலைநீளம் அல்லது அதிர்வெண் மற்றும் Pr வகுத்தல் Pt என்பன வேண்டும் மேலும் இங்கு தெரியாத ஆன்டெனாக்கள் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை ஆகும் இல்லாவிட்டால் நாம் மூன்று ஆன்டெனா வழிமுறைக்குச் செல்ல வேண்டும் அதாவது ஒருவேளை 'a' என்பது தெரியாத ஆன்டெனா நமக்கு மேலும் இரண்டு ஆன்டெனாக்கள் வேண்டும் அவற்றை 'b' மற்றும் 'c' எனக் கொள்வோம் இப்போது 'b' மற்றும் 'c' ஆன்டெனாக்களின் கெயின் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு மூன்று ஆன்டெனாக்கள் வேண்டும் ஆகவே நாம் மூன்று அளவீடுகளைச் செய்ய வேண்டும் ஒன்று முந்தைய வழிமுறையில் உள்ளது போல 'ab' அதாவது 'a' ட்ரான்ஸ்மிஷன் செய்கிறது 'b' அதனைப் பெறுகிறது எனவே சமன்பாடானது Ga என்பது 'a' ஆன்டெனாவின் கெயின் கூட்டல் Gb dB என்பது 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Prb வகுத்தல் Pra ஆகும் பிறகு நாம் 'ac' க்குச் செய்ய வேண்டும் அது 'Ga dB கூட்டல் Gc dB என்பது 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Prc வகுத்தல் Pra ஆகும் மேலும் 'bc' என்பதற்கு Gb dB கூட்டல் Gc dB என்பது 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Prc வகுத்தல் Prb ஆகும் இப்போது R லேம்டா மற்றும் இந்த விகிதங்கள் Prb Pra Prc Pra மற்றும் Prc Prb என்பனவற்றை அளவிட வேண்டும் இங்கே நம்மிடம் மூன்று தெரியாதவைகள் உள்ளன இவற்றிற்குத் தீர்வு காணலாம் இதன் மூலம் நமக்கு Ga Gb Gc ஆகிய அனைத்தும் கிடைக்கும் எனவே தெரியாத ஆன்டெனாவிலிருந்து நமக்கு பவர் விகிதங்கள் மற்றும் திறன்கள் மட்டும் வேண்டும் இதைக் கொண்டு அனைத்தையும் கண்டுபிடிக்கலாம் இப்போது நாம் அடுத்த பிரபலமான வழிமுறை கெயின் ட்ரான்ஸ்பர் வழிமுறை அல்லது கெயின் ஒப்பீடுக்கு வரலாம் இதனைக் கொண்டு எந்தவித ஆன்டெனாவுக்கும் நாம் அளவிடலாம் இதற்கு நமக்கு ஆன்டெனாவின் கெயின் மட்டும் தெரிந்திருக்க வேண்டும் இது ஸ்டாண்டர்ட் ஆன்டெனாக்களுக்குப் பொருந்தும் இவை இரண்டு வகைப்படும் ஒன்று டைபோல் - ஹாஃப் வேவ்லெங்க்த் டைபோல் இதன் கெயின் 2 1 dB அல்லது ஹார்ன் ஆன்டெனா ஹார்ன் ஆன்டெனாவின் பரிமாணத்தை நாம் கண்டறிய முடியும் குறிப்பாக ஸ்டாண்டர்ட் ஆன்டெனாவுக்கு கண்டறியலாம் எனவே நமக்கு இதற்கு ஸ்டாண்டர்ட் ஆன்டெனா வேண்டும் இது ஒரு எளிமையான சோதனை ஸ்டாண்டர்ட் ஆன்டெனாவின் கெயின் Gs என எடுத்துக் கொள்வோம் இங்கு தெரியாத ஆன்டெனா என்பது சோதனை ஆன்டெனா என்று அழைக்கப்படுகிறது இதன் கெயின் G test என எடுத்துக் கொள்வோம் இதற்கு முந்தையவற்றில் நாம் R லேம்டா மற்றும் சில விகிதங்கள் மட்டும் அளவிட வேண்டும் இங்கும் அதே கருவிகள் உள்ளன அவை ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ரிசீவிங் ஆன்டெனாக்கள் முதலில் சோதனை ஆன்டெனாவை ரிசீவராக பெறுகின்ற ஆன்டெனாவாக இடுவோம் ஒரு ட்ரான்ஸ்மிஷன் ஆன்டெனா இருக்க வேண்டும் அனைத்தும் சரியாக அமைக்கப்பட்டு அவை இங்கு சிறிது தூரத்தில் இருக்கின்றன அவற்றைத் தொட வேண்டாம் இங்கு நாம் ரிசிவ்டு பவரை அளவிடப் போகிறோம் இதற்கு பவர் மீட்டர் எதுவுமில்லை நாம் ரிசிவ்டு ஆன்டெனாவிலிருந்து பவர் எடுத்து VSWR மீட்டர் மூலமாக அளவிட இருக்கிறோம் இந்த VSWR மீட்டர் மேட்ச் லோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அதிலிருந்து பிரதிபலிப்பு இல்லை இங்கு பவர் மீட்டருக்குப் பதில் நாம் VSWR மீட்டரை இடுகிறோம் அளவிடப்பட்ட பவரை நாம் Ptest என அழைக்கலாம் இப்போது எதையும் மாற்ற வேண்டியதில்லை சோதனை ஆன்டெனாவை எடுத்துவிட்டு ஸ்டாண்டர்ட் ஆன்டெனாவை வைக்க வேண்டும் எனவே ஸ்டாண்டர்ட் ஆன்டெனா ரிசீவராக இருக்கிறது மீண்டும் அதே விஷயங்களை அளவிட வேண்டும் அது Ps எனப்படுகிறது இப்போது இரண்டு சமன்பாடுகள் வருகின்றன ஒன்று Gt dB கூட்டல் Gtest dB என்பது 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Ptest வகுத்தல் Pt மற்றொன்று Gt dB கூட்டல் Gs dB என்பது 20log10 4 பை R வகுத்தல் லேம்டா கூட்டல் 10log10 Ps வகுத்தல் Pt இந்த கெயின் ட்ரான்ஸ்பர் வழிமுறையில் தெரியாதவைகளை நாம் கண்டறிந்தோம் இப்போது கெயின் நம் அனைவராலும் அளவிட முடியும் என நினைக்கிறேன் அடுத்து நாம் டைரக்டிவிட்டியை அளவிடுவோம் அடுத்த அளவீடு டைரக்டிவிட்டி ஆகும் இரண்டு பிளேனில் இதனை எடுக்க வேண்டும் E பிளேன் மற்றும் H பிளேன் பேட்டர்ன் இந்த பேட்டர்னிலிருந்து நாம் இதை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் நான் பீம்விட்த் என்பதை 3dBE மற்றும் 3dBH என எழுதுகிறேன் இவை ரேடியனில் இருக்கின்றன இப்போது பீம் திடக் கோணம் என்பது ஆன்டெனாவின் முக்கிய பீம் ஆகும் இந்த பெருக்கல் ஹார்ன் ஆன்டெனாவுக்கானது ரேடியனில் எனவே டைரக்டிவிட்டி என்பது 4 பை வகுத்தல் சிக்மா A ஆகும் இதில் ரெடியனுக்குப் பதில் டிகிரிக்கு எளிதாக மாற்றிட முடியும் அடுத்தது ஒவ்வொரு ஆன்டெனாவுக்கும் முக்கியமான ரேடியேசன் எபிசியென்சி ஆகும் நமது நாட்டில் மக்கள் இந்த ரேடியேசன் எபிசியென்சியை அளவிடத் தெரியாமல் உள்ளனர் இதன் வரையறையை முன்பே பார்த்தோம் இது அதிகபட்ச ரேடியேசனின் திசையில் கெயின் வகுத்தல் டைரக்டிவிட்டி ஆகும் நமக்கு கெயின் மற்றும் டைரக்டிவிட்டியை எப்படி அளவிடுவது என்று தெரியும் நாம் ஆன்டெனாவின் ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஆன்டெனாவின் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் போன்றவற்றைப் பற்றி நாம் முன்பே பார்த்தோம் அவை மிகவும் எளிதான ஆன்டெனாக்களுக்கானது இவற்றை நாம் சிக்கலானவற்றிற்கும் அளவிட முடியும் அப்போது ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் தெரிந்திருந்தால் Rr RL மற்றும் Rr ஆகியவற்றை வருவிக்கலாம் இப்போது RL என்பதை அளவிடுவது எளிதானதல்ல அதுவும் டைபோல் ஆன்டெனா போன்றவற்றில் பகுப்பாய்வு மூலம் இதனைக் கண்டறியலாம் ஆனால் இதனை அளவிட வேண்டுமெனில் ப்ளானார் ஆன்டெனாவுடன் RL கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் ப்ளானார் ஆன்டெனாவில் டைஎலெக்ட்ரிக் கடத்தி போன்றவற்றிற்கு மாதிரிகள் கண்டறிவது கடினம் எளிதான ஆன்டெனாக்களுக்கு கணினியில் சிமுலேஷன் மூலம் ரேடியேசன் எபிசியென்சி கண்டுபிடிக்க முடியும் இவை பல்வேறு ஆராய்ச்சிக் கட்டுரைகளில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த ரேடியேசன் எபிசியென்சியானது ஆன்டெனா ரேடியேசன் செய்கிறதா இல்லையா எனக் கண்டறிய உதவுகிறது ஆனால் இதை கெயின் ரேடியேசன் பேட்டர்ன் மூலம் அறிய முடியாது ரேடியேசன் இல்லையென்றாலும் கெயின் இருக்கும் இப்போது வீலர் என்பவரால் இந்த ப்ளானார் ஆன்டெனாக்களுக்குப் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறையினைக் காண்போம் இது தோராயமான வழிமுறை ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது வீலர் கேப் வழிமுறை என அழைக்கப்படுகிறது மேலும் சில வேவ்கைடு போன்ற உத்திகளும் உள்ளன இங்கு RL என்னும் இந்த லாஸ் ஆன்டெனாவில் உருவாகும் மின்னோட்டத்தை அடிப்படையாகக் கொண்டது டைஎலெக்ட்ரிக் அல்லது கடத்தியில் ஆன்டெனாவின் கதிர்வீசும் மேற்பரப்பின் கதிர்வீச்சு ஆகும் வீலர் பரிந்துரைத்தது சிறிய ஆன்டெனாக்களுக்கானது ஒரு ஆன்டெனாவின் மீது உலோகக் கவசம் இடப்படுகிறது அது கேப் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் ப்ளானார் கட்டமைப்பில் இந்த கேப் ஆனது ஒரு ஹெமிஸ்பியர் போல இருக்கும் இந்த கேப் இடுவதனால் ரேடியேசன் நின்றுவிடுகிறது ஆனால் அவரது அனுமானம் என்னவென்றால் இழப்பு லாஸ் அதேதான் இருக்கும் இப்போது இது போதுமான அளவிற்கு பெரியதாக இருப்பதாகக் கொள்வோம் மேலும் ஆன்டெனா மின்னோட்டத்திற்கும் உலோகத்திற்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை ஆனால் இது உண்மையில்லை இதனால் ஏற்படும் பிழை ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கும் இப்போது இதன் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் ரேடியேசனை உலோக கேப்புடன் அளவிட்டால் அது வெறும் RL மட்டுமே உடையதன் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் க்கு சமமாக இருக்கும் அதே போல ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் என்பதும் லாஸ் அல்லது இழப்பு என்பது ஒரே போல் தான் இருக்கும் ஆகவே வீலர் இந்த ஹெமிஸ்பியரின் ஆரம் லேம்டா வகுத்தல் 2 பை இருக்க வேண்டுமென பரிந்துரைத்துள்ளார் பிறகு மக்கள் இதில் மாற்றம் செய்தனர் நான் இந்த வழிமுறைக்கு ஒரு உதாரணத்தைக் கொடுக்க முயற்சிக்கிறேன் ஒவ்வொரு ஆன்டெனாவுக்கும் பீட் மற்றும் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இங்கிருந்து பீட் லைன் ஆன்டெனா ஆரம்பித்தது எனவே ஆன்டெனாவின் மாதிரியானது ரேசொநேட்டிங் கட்டமைப்பு உடையது இது LCR மற்றும் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது ஆகவே இந்த R என்பது ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் இரண்டையும் கொண்டிருக்கும் இப்போது ரிட்டர்ன் லாஸ் என்பதை அளவிடுவோம் இதில் கேப்புடன் மற்றும் கேப் இல்லாமல் நமக்கு இவ்வாறான வரைபடம் கிடைக்கிறது இதிலிருந்து கேப் இல்லாமல் லாஸ் என்ன என்பதைக் கண்டறியலாம் இது Lr என அழைக்கப்படுகிறது மேலும் நான் ரேசொனன்ட் புள்ளியில் ஆன்டெனா ரேடியேசன் செய்வதில்லை ஆகவே இது லாஸ் ரெசிஸ்டன்ஸ் Lr ஆகும் இங்கே இந்த இரண்டு அதிர்வெண்களும் சற்று நகர்ந்துள்ளன ஆனால் அது எதையும் மாற்றவில்லை

இந்த வரைபடத்திலிருந்தும் Lr என்பதன் அளவீட்டிலிருந்தும் என்ன செய்யப் போகிறோம் இங்கு Lr far என்பது லாஸ் மட்டும் ஆனால் Lr கேப் இல்லாமல் ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இப்போது நாம் Rs என்னவென்பதை சர்க்குயூட்டிலிருந்து எழுதலாம் இது உள்ளீட்டு இம்பிடன்ஸின் முழு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இதனை Zc 1 கூட்டல் ρres வகுத்தல் 1 மைனஸ் ρres என எழுதலாம் இங்கு Zc என்பது பீட் லைனின் கேரக்டேரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆகும் இந்த பீட் அமைப்பு ட்ரான்ஸ்மிஷன் லைனின் முனையில் உள்ளது இதன் மதிப்பு Lr ஆகும் மேலும் ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட்டின் தொடர்பு Lr minus Lr far வகுத்தல் 20 ஆகும் ஆகவே இங்கு Rs என்பது சீரிஸ் ரேசொனன்ட் சர்க்குயூட்டின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நமக்கு ஏற்கனவே Zc பீட் லைனின் கேரக்டேரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஓமில் தெரியும் ρres என்பது ரேசொனன்ட் சர்க்குயூட்டின் மின்னழுத்த ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட் ஆகும் பரிமாணமற்ற Lr res என்பது ரேசொனன்ட் அதிர்வெண்ணில் ரிட்டர்ன் லாஸ் ஆகும் ஆகவே இது Lr res மற்றும் Lr far ரிட்டர்ன் லாஸ் ரேசொனன்ட் என்பதிலிருந்து பார் ஆகும் இது தூரத்தில் இருப்பதால் இங்கு ரேடியேசன் இல்லை இது ரேசொனன்ட் என்பதிலிருந்து தூரத்தில் உள்ள லாஸ் dB யில் இப்போது ரேடியேசன் எபிசியென்சி ηr என்பது மைனஸ் Ls வகுத்தல் 10 Rs2 ஆகும் என்னிடம் இரண்டு Rs உள்ளது எனவே Rs2 மைனஸ் Rs1 வகுத்தல் Rs2 ஆகும் இந்த Rs நாம் கேப் கொண்டு மற்றும் கேப் இல்லாமல் என இரண்டு சோதனைகள் செய்கிறோம் இதில் Rs2 என்பது கேப் இல்லாமல் மற்றும் Rs1 கேப் வைத்து செய்யும் போது உள்ளவை ஆகும் எனவே Ls மட்டும் இருந்தால் Ls என்பது Lr far வகுத்தல் 2 என்பதற்குச் சமம் எனவே பாதி மின்னழுத்தம் மட்டுமே உள்ளது பாதி Ls என்பதன் லாஸ் ஆக செல்கிறது எனவே ரேடியேசன் எபிசியென்சியைக் கண்டறிய முடியும் மேலும் நமக்கு இம்பிடன்ஸ் அளவீடு வேண்டியுள்ளது இதற்கு முந்தைய வகுப்புகளில் அடிப்படை கட்டமைப்புப் பகுதியில் நாம் VSWR என்பதைக் கொண்டு ஆன்டெனாவின் இம்பிடன்சை அளவிடுவது பற்றிப் பார்த்தோம் இந்த இம்பிடன்ஸ் அளவீடுதான் கடைசியானது இந்த வரைபடத்தை முன்பே பார்த்தோம் நம்மிடம் ட்ரான்ஸ்மிஷன் லைனில் 'a' என்பது ஆன்டெனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது 'ab' புள்ளியும் இங்கே உள்ளது இம்பிடன்ஸ் அளவீட்டை நாம் ட்ரான்ஸ்மிஷன் லைனில் இருந்து கண்டறியலாம் இங்கு ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட் உள்ளது அதில் Pincident என்பது லோட் இருக்கும் போது இந்த ஆன்டெனாவின் பவர் இந்த ட்ரான்ஸ்மிஷன் லைனுக்கு கேரக்டேரிஸ்டிக் இம்பிடன்ஸ் என்பது ரியல் எண்கள் மட்டுமே எனவே ரெப்லேக்சன் இருக்கின்றது அது Preflected ஆகும் எனவே மின்னழுத்த ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட் என்பதை Preflected வகுத்தல் Pincident என எழுதலாம் இது Zantenna மைனஸ் Zc ஸ்கொயர் என்பதற்குச் சமம் இந்த சமன்பாட்டில் அனைத்தும் அறிந்தவை ஆகும் இதனை நாம் VSWR மைனஸ் 1 வகுத்தல் VSWR கூட்டல் 1 ஸ்கொயர் என எழுதலாம் எனவே VSWR என்பதை நாம் ட்ரான்ஸ்மிஷன் லைனில் இருந்து கண்டறியலாம் கடைசியாக நமக்கு மேக்னிடியுட் வேண்டும் ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட் என்பதைக் கண்டுபிடிக்க மேக்னிடியுட் மற்றும் பேஸ் வேண்டும் ஆன்டெனாவின் முனையில் இதுவே மின்னழுத்த ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட் ஆகும் அதே போன்று ஆன்டெனாவின் முனையில் உள்ளீட்டால் கிடைப்பது VSWR ஆகும் இதிலிருந்து Zc தெரியும் என்பதால் VSWR என்பதைக் கண்டறிய முடியும் மேலும் நாம் VSWR என்பதை அளவிட வேண்டும் ஆனால் இது இம்பிடன்ஸின் ரியல் பகுதியை மட்டுமே தருகிறது காம்ப்ளக்ஸ் பகுதிக்கு நாம் பேஸ் ஐ அளவிட வேண்டும் இதை ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் இப்போது VSWR என்பதனை அளவிடுவதற்கு இதனை நாம் ஆன்டெனாவில் முனையில் இணைத்து அளவிட வேண்டும் இதிலிருந்து மேக்னிடியுட் என்பதை ரெப்லேக்சன் கோஎபிசியென்ட் மூலம் இந்த சூத்திரங்களைக் கொண்டு கண்டறியலாம் அதன் பிறகு பேஸ் tau என்பதைக் கண்டறியலாம் இதற்கு நமக்கு ட்ரான்ஸ்மிஷன் லைனில் அடுத்த மின்னழுத்த மேக்ஸ்சிமா அல்லது மினிமா எங்குள்ளது எனப் பார்க்க வேண்டும் பொதுவாக மினிமா எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதற்கான காரணங்கள் முந்தைய NPTEL உரைகளில் கூறியுள்ளேன் எனவே நாம் அருகிலுள்ள மினிமாவை அளவிடுவோம் இது சிறியதாக இருந்தால் அதற்கு நாம் இண்டகரல் எடுக்கலாம் எனவே xn என்பது ஆன்டெனாவிலிருந்து மினிமாவின் தூரம் ஆகும் பிறகு இந்த காமா என்பது 2 βxn கூட்டல் மைனஸ் 2n மைனஸ் 1 பை ஆகும் இங்கு nth மினிமாவை அளவிடுவதாக நாம் எடுத்துக் கொள்வோம் ஆகவே இது 4 பை வகுத்தல் λg xn கூட்டல் மைனஸ் 2n மைனஸ் 1 பை ஆகும் இங்கு n என்பது 1 2 3 etc ஆகும் இப்போது காம்ப்ளக்ஸ் பகுதியை நாம் கொண்டுள்ளோம் ஆகவே இப்போது எப்படி இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்பது அடுத்தது ஆன்டெனாவின் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் Zantenna என்பது Zc 1 கூட்டல் tau வகுத்தல் 1 மைனஸ் tau ஆகும் அதாவது Zc 1 plus tau என்பது e ன் பவர் j காமா வகுத்தல் 1 மைனஸ் tau ஆகிறது இதிலிருந்து ஆன்டெனாவின் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம் எனவே இவற்றைக் கொண்டு கொடுக்கப்பட்ட ஆன்டெனாவுக்கு நாம் அளவீடு செய்ய முடியும் இம்பிடன்ஸ் கெயின் டைரக்டிவிட்டி ரேடியேசன் எபிசியென்சி பேட்டர்ன் மற்றும் 3dB பீம் விட்த் போன்றவற்றை அளவிட முடியும் இந்த அறிவினால் நீங்கள் நம்பிக்கை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கிறேன் நீங்கள் இப்போது பல்வேறு தெரியாத ஆன்டெனாக்களை பகுப்பாய்வு மற்றும் சின்தசிஸ் செய்ய முடியும் மேலும் உங்களால் அளவீடும் செய்ய முடியும் இங்கு பெற்ற அறிவினைக் கொண்டு உங்களது தொழில்முறை வாழ்வில் ஆன்டெனாவின் பகுப்பாய்வு சின்தசிஸ் மற்றும் அளவீடு போன்றவற்றைத் தைரியமாக ஆர்வத்துடன் செய்வீர்கள் நன்றி